பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இன்று நம்முடன் மகேஷ் பாஞ்ச்னுலா இருக்கிறார் அவர் அப்ளைட் மெக்கானிக்ஸ் துறை பேராசிரியர் ஆவார் அவர் பி டெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் B டி மெட்ராஸில் முடித்து பின்னர் அமெரிக்கா பர்டு யூனிவர்சிட்டில் மெக்கானிக்கல் துறையில்ருந்து பி முடித்திருக்கிறார் தற்போது ஐ டி மெட்ராஸில் அப்ளைட் மெக்கானிக்ஸ் துறையில் பணியாற்றுகிறார் அவரது ஆராய்ச்சி பகுதிகள் வெக்டிங் சுரபாஸ் டென்ஷன் லீகுய்ட் பியூஎல் ஆடோமிசத்தின் மற்றும் காம்போசிஷன் ஆகியவையாகும் தொழில் துறையில் நிறைய தொடர்பு உள்ளதால் தொழிலுக்கு மற்றும் கல்விக்கு எது தேவை என்பது அவருக்கு தெரியும் இந்த அறிமுகதுடன் விவாதத்தில் தொடங்குவோம் எனவே மகேஷ் உங்கள் துறையிலுள்ள ஆராய்ச்சிப் பகுதிகள் உள்வரும் மாணவர்கள் என்ன தெரிந்துகொள்ள வாய்ப்பு உள்ளது பேராசிரியர் மகேஷ் வி பாஞ்ச்னுலா நன்றி பிரதாப் எங்கள் துறையானது அடிப்படையில் 3 குழுக்களாக கட்டமைக்கப்பட்டுள்ளது நாங்கள் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பிரச்சினைகள் சாலிட் மெக்கானிக்ஸ் தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் பயோ மெக்கானிக்ஸ் மற்றும் பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் தொடர்பான பிரச்சினைகள் வேலை செய்யும் ஒரு குழுவில் மற்றொரு குழு வேலை செய்யும் திட்டம் உள்ளது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் எங்கள் துறையிலேயே மிகவும் பெருமிதம் கொள்ளும்படி பிசிக்ஸ் ஏரோஸ்பேஸ் மெக்கானிக்கல் மற்றும் சிவில் என வேறுபட்ட 8 இளங்கலை பயிற்சிகளிலிருந்து பொறியாளர்கள் இருக்கிறார்கள் எனவே எங்கள் துறையில் பல அறிவியல் மற்றும் பொறியியல் கலவையாக கொண்டு ஒரு மிகவும் வித்தியாசமான ஆராய்ச்சி செய்கிறோம் இன்டர்நெட்ல் ஆசிரிய சுயவிவரங்களைக் கண்டறிந்து பயன்பெற வேண்டுகிறேன் ஆனால் பாரம்பரியமாக எங்கள் துறையின் நோக்கம் திரவ மற்றும் திடமான மெக்கானிக்கல் தொடர்பான சிக்கல்களை மையமாகக் கொண்டது மற்றும் சமீபத்தில் எங்கள் ஆசிரியர்கள் திரவ அமைப்பு தொடர்பான சிக்கல்கள் திட எந்திரவியல் சிக்கல்களுடன் இணைந்த உயிர் இயக்கவியல் மின் பொறியியலை எந்திரவியல் பொறியியலுடன் இடைமுகப்படுத்துதல் போன்றவற்றில் கவனம் செலுதிக்கிறார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நிச்சயமாக ஆராய்ச்சிக்கு எல்லைகள் தெரிந்திருந்தால் அந்த எல்லைகளைத் தள்ளிப்போடுவது பற்றி ஆராய்ச்சியாளர்கள் எப்பொழுதும் அறிந்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான் எனவே பாரம்பரிய ஆராய்ச்சி என ஏதாவது வகைப்படுத்தப்படலாம் என்றாலும் அந்த ஆராய்ச்சியின் முன்னணி விளிம்பு பகுதியை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் அந்த பக்கத்தை அமைத்தல் உங்கள் துறைகளில் உள்ளவர்கள் தொடர்ந்திருக்க வேண்டும் என்று சமீபத்திய ஆய்வுகளில் உங்களுக்குத் தெரிந்திருக்கும் ஆராய்ச்சியின் பகுதிகள் கடந்த 5 10 அல்லது 15 ஆண்டுகளில் மக்கள் நீண்ட காலத்திற்குள் தொடர்கிறார்கள் பேராசிரியர் மகேஷ் வி பாஞ்ச்னுலா இந்த இரண்டு தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் உலகம் முழுவதும் நிறைய புதிய ஆராய்ச்சி பகுதிகள் செயல்படுத்த உதவுகிறது மிக விரைவான கணக்கீட்டு கருவிகளை இப்போது கிடைக்கப்பெறுகின்றன மிகவும் அதிநவீன பகுப்பாய்வு மற்றும் காட்சிப்படுத்தல் கருவிகள் எலக்ட்ரான் டெலெஸ்கோபி போன்றவை இப்போது கிடைக்கின்றன எனவே இந்த கருவிகளைப் பயன்படுத்தி பரிசோதனைகள் மற்றும் கணக்கீடுகளை மேற்கொள்ளும் ஆசிரியர்களை நாம் கொண்டுள்ளோம் உதாரணமாக நாம் நானோ இன்டனேசன் மற்றும் அணு சக்தி நுண்ணோக்கி பயன்படுத்தி திசு பண்புகளை படித்து வருகிறோம் ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு நேரடி ஓட்டத்தின் எண்ணியல் தூண்டுதல் என அழைக்கப்படும் தொழிற்துறை அளவிலான எரிப்புச் சிக்கல்களைப் பற்றிய கணிப்பீடுகளில் மிக உயர்ந்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் இவை மிகவும் சவாலான சிக்கல்களாகும் இந்த கருவிகளைப் பயன்படுத்துவதன் மூலம் பெறப்பட்ட நுண்ணறிவுகளைப் பற்றி நான் சொன்னது போலவே இவை இயலுமைப் படுத்தப்பட்டுள்ளன இந்த கருவிகளின் பயன்பாட்டினால் பெறப்பட்ட நுண்ணறிவு விரைவில் ஒரு ஒரு தீர்வை தரும் நான் இன்னும் ஆராய்ச்சி நிலையங்களை வளர்த்துக் கொள்வேன் என்று நான் கூறுவேன் ஆனால் சில வருடத்தில் நாம் இந்த கருவிகளை தொழில் பிரச்சினைகளைத் தீர்ப்பதைப் பார்ப்போம் எனவே இவை புதிய பகுதிகள் பாரம்பரிய இடங்களில் நாம் ஒரு வித்தியாசத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் அல்லது ஐ யில் நாங்கள் பொதுவாக எங்கள் துறையிலும் ஆராய்ச்சி தொடர வேண்டும் பாரம்பரியமாக அபிவிருத்தி செய்யப்பட்ட ஆராய்ச்சி கருவிகளைப் பயன்படுத்துவது இந்தியாவின் குறிப்பிட்ட சிக்கல்களால் தீர்ந்து விடும் அது DRDO அல்லது ISRO அல்லது ஒரு பொது நிறுவனங்களுக்கோ அல்லது கிராமப்புற பிரச்சினைகளோ போன்ற ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி அவர்கள் மிகவும் அதிநவீன கருவிகள் தேவையில்லை ஆனால் அவர்களுக்கு இந்திய அளவிலான சிந்தனை தேவைப்படுகிறது இளைஞர்கள் பாரம்பரியமான தீர்வுகள் இருக்கக்கூடும் என்று நினைக்கிறார்கள் மேலும் எங்கள் பிரச்சினைகளைத் தீர்ப்பதற்காக அவர்கள் தயாராக இருப்பதால் நாங்கள் அந்த தீர்வை நிராகரிக்க தயாராக இல்லை பிரதாப் ஹரிதாஸ் சரி இந்த நாளில் ஆராய்ச்சிக்காக என்ன நடக்கிறது என்பது பற்றியும் நம் நாட்டில் என்ன தேவை என்பதைப் பற்றியும் மிகவும் சுவாரஸ்யமான நுண்ணறிவு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் பல்வேறு துறைகளில் பரந்தளவில் உங்கள் துறைக்குத் தெரிந்திருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் பின்னணியில் பல்வேறு மாணவர்களின் பரந்தளவில் நீங்கள் இருக்கின்றீர்கள் பேராசிரியர் மகேஷ் வி பாஞ்ச்னுலா ஆமாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் உங்கள் துறைக்கு வருபவர் யார் அவர்கள் இங்கு M D திட்டத்தைச் சந்தித்தபோது அவர்கள் என்னென்ன பிரச்சினைகள் எதிர்கொண்டுள்ளார்கள் அங்கு அவர்கள் குடியேறியபோது அவர்கள் எதிர்கொள்ளும் சில பொதுவான பிரச்சினைகள் உள்ளனவா பேராசிரியர் மகேஷ் வி பாஞ்ச்னுலா நிச்சயமாக ஒரு வகுப்பு அறை பட்டப்படிப்பு திட்டத்தில் இருந்து ஆராய்ச்சியை மேற்கொள்வது ஒரு அறிஞர் பயணத்தின் ஒரு பெரிய படி திறந்த நிலைத்தன்மையின் அடிப்படையில் அவை கிடைக்கும் அது அவர்களுக்கு முன்னால் உள்ளது எனவே நீங்கள் ஒரு வகுப்பறை சூழலில் இருக்கும் வரை பிரச்சினைகள் பொதுவாக நன்கு வரையறுக்கப்படுகின்றன 3 மாறிகள் கொடுக்கப்பட நான்காவது கண்டறிய சம்பந்தப்பட்ட விரிவுரைகளில் நான் சொல்கிறேன் அது தீர்க்கும் கிளாசிக்கல் சிக்கல் நீங்கள் ஆய்வுக்கு வந்தவுடன் நீங்கள் இன்னும் 4 மாறிகள் சம்பந்தப்பட்ட ஒரு சமன்பாட்டைக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் நீங்கள் 1 மாறி மட்டுமே கொடுக்கப்படுவீர்கள் இப்போது நீங்கள் மற்ற 3 மாறிகள் என்ன வேலை மற்றும் உங்கள் சொந்த ஊகங்கள் நியாயப்படுத்த என்ன கண்டுபிடிக்க வேண்டும் ஆராய்ச்சிக்குரிய பிரதேசத்தில் நீங்கள் எங்குப் போகிறீர்கள் என்பதையும் உங்கள் சொந்த பகுதியினுடைய ஆராய்ச்சிக்கான பகுப்பாய்வைத் தீர்மானிக்க ஆரம்பிக்கும் வகையிலும் இது மிகவும் மோசமான வரையறை ஆகும் எனவே ஆசிரியரே சுதந்திரமான ஆராய்ச்சியைத் தங்களுக்கு சொந்தமான பகுதியை ஆராய்வதற்கான சுதந்திரத்தை அனுமதிக்கின்றார் அவர்கள் ஆர்வமாக உள்ளனர் மேலும் அவர்கள் பணியாற்றுவதற்கு என்ன தகுதி உள்ளனர் என்பதோடு இது நமக்கு நல்ல சவாலாக இருக்கிறது ஏனென்றால் இது நாம் அறிஞர்கள் வளரும் இடம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நேர்மறை சவால்கள் பேராசிரியர் மகேஷ் வி பாஞ்ச்னுலா இது மிகவும் சாதகமான சவால்கள் இந்த சவால்களை அணுகுவதற்கான வழி திறந்த மனதுடன் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஒரு நேர்மறையான சவாலாக நினைத்து அந்த சவாலுக்கு தீர்வு காண்பதோடு கிடைக்கின்ற வளங்களைப் பயன்படுத்தவும் உங்கள் சக குழுவைப் பயன்படுத்தவும் நீங்கள் சொன்னது போல் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் துறையிலுள்ள மிகவும் பரந்த பியர் குழு உள்ளது டி படிப்பறிவுத் துறையினர் மாணவர்களிடையே பல்வேறு பின்னணியில் இருந்து வந்துள்ளனர் எனவே அனைவருடனும் பேசுங்கள் இந்த 2 கேள்விகளுக்கான தீர்வு உங்கள் சொந்த பயிற்சியிற்கான ஒரு நல்ல வருங்காலத்தை நீங்கள் காண்பீர்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி அது பெரியது நீங்கள் ஒரு கல்வி அமைப்பில் ஆராய்ச்சியை ஆராயும்போது அதில் ஒரு தொழில்துறை இருப்பதை அறிவீர்கள் இப்போது நீங்கள் வெளியே வந்துள்ளதாகக் கூறப்படும் தயாரிப்புகளில் மக்கள் கவனம் செலுத்தி இருக்கலாம் ஒருவேளை இப்போது வெளியே வருவதாக இருக்கலாம் அல்லது வெளியே எதிர்காலத்திற்கு வருபவையாக இருக்கிறது இது நேரடியாக தொழில் தேவைப்படுவதோடு அல்ல சிலவற்றில் உண்மை இருக்கலாம் ஆனால் கணக்கில் எடுத்துக்கொள்வது தொழில் துறையில் தற்போது மிகவும் ஆர்வமாக இருப்பதோடு தீவிரமாக பார்த்துக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் பேராசிரியர் மகேஷ் வி பாஞ்ச்னுலா நிச்சயமாக நான் வெளிப்படையாக நிதி நிறுவனமாக இருப்பதாக நினைக்கிறேன் இந்திய தொழில் சில வழியில் சேவை செய்வதற்கான கட்டளையை நாங்கள் கொண்டுள்ளோம் நான் எங்கள் வேலை விவரத்தின் பகுதியாக இருப்பதால் இந்தியாவின் தேவை என்ன என்பதை நினைக்கும் போது அறிஞர்களின் வேலை விவரிப்பின் பகுதியாகவும் நிபுணர் குழுக்கள் பலர் டி ஓ மற்றும் இஸ்ரோ ஆகியவற்றில் குறிப்பிட்ட திட்டங்களில் சேவைகளில் பணியாற்றுகின்றனர் எனவே ஒரு நேரடி வழி நமது ஆசிரியர்களும் மாணவர்களும் இந்திய தொழில்துறையுடன் இணைந்து செயல்படும் மறைமுக வழி தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளைச் தெரிந்து கொள்வது போயிங் மெர்சிடிஸ் பென்ஸ் GE போன்ற நிறுவங்கள் எமது நிறுவனத்தில் பட்டம் பெற்ற ஆராய்ச்சி அறிஞர்களைத் தழுவிக்கொண்டது தொழில் துறை மட்டத்தில் தொழில் அளவிலான சிக்கல்களை தீர்ப்பதில் பயிற்சியளித்திருக்கிறார்கள் என்பதே இதன் காரணமாகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நீங்கள் பார்க்கும் போது சரி நீங்கள் உங்கள் குழுவில் உள்ளவர்களுடனும் உங்களுடன் பணியாற்றும் உங்களுடைய மற்ற சக பணியாளர்களுடனும் பணிபுரியும் மாணவர்களுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளுகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் புதிதாக உள்வரும் மாணவர்களை பார்க்கும் அவர்கள் ஆராய்ச்சி மத்தியில் நடுத்தர வழி பட்டதாரி என்று எனக்கு தெரியும் தொழில்முறைக்கு இன்னும் பல்வேறு கட்டங்களை அவர்கள் கடக்க வேண்டும் என்று தெரியும் நீங்கள் நேரத்தின் வரம்பை கவனியுங்கள் இந்த வகையான ஆராய்ச்சியில் வெற்றி என்பதை எப்படி கணிப்பீர்கள் உங்களுக்குத் தெரியாத விஷயத்தை தெரிந்துகொள்வீர்கள் பேராசிரியர் மகேஷ் வி பாஞ்ச்னுலா இது உண்மையில் பார்க்க ஒரு தனித்த வளர்ச்சி என் சொந்த மாணவர்களில் ஒரு சிலர் செயல்முறை மற்றும் என் சக மாணவர்களிடையே செல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அவர்கள் வழக்கமாக வந்து போது ஒரு பெரிய மாற்றம் இருந்தது தங்கள் சொந்த திறன்களை தங்கள் மட்டத்தில் நம்பிக்கை போன்றவை அவர்கள் வாழ்நாள் முழுக்க இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஐஐடி மற்றும் அப்ளிகேஷன் மெக்கானிக்ஸ் துறைகளில் இங்கு கிடைக்கும் நம்பிக்கையை அவர்கள் பெறுவார்கள் இரண்டாவது ஐஐடி யில் இருக்கும் போது அவர்கள் இரண்டாவது திறமையுடன் தங்கள் சொந்த திறன்களைப் பெறுகிறார்கள் டி யில் உள்கட்டமைப்பின் கால அளவின்படி உலக வர்க்கத்தின் எந்தவொரு வரையறையினாலும் நாங்கள் மாணவர்களுக்கு வழங்குவோம் அவர்கள் இந்த விஷயத்தை எல்லோருக்கும் முன்னால் பல பாடத்திட்டங்களைப் பார்த்தால் அவர்கள் ஆராய்ச்சியாளர்களை தங்கள் வரையறுக்கப்பட்ட நேரத்தில் முடித்துவிடுவார்கள் அவர்கள் பல்வேறு தொழில்நுட்பங்களைப் பற்றி நிறைய கற்பனை செய்துகொள்வார்கள் அவர்களின் திறமை முதல் சில வருடங்களின் முடிவில் அவர்கள் இந்த திறன்களை நன்கு அடைந்துள்ளனர் நான் 2 ஆண்டுகள் வளாகத்தில் செலவழிக்கின்றேன் நான் ஒரு பொதுவான PhD மாணவர்களை தேடும் போது நம்பிக்கை வளர்ந்து நெடுங்காலமாக வளர்கிறது மற்றும் அவர்கள் முன்னோக்கி செல்லும்போது அவர்களின் குழுவின் விளக்கத்தில் இதை பார்க்க முடிகிறது ஒரு ஆசிரிய உறுப்பினராக பார்க்க மிகவும் நன்மையான முன்னேற்றம் மற்றும் நான் அவர்கள் ஐஐடி விட்டு சென்று பல நன்மைகளை அறுவடை செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நீங்கள் ஏற்கனவே உங்களிடம் ஏதேனும் குறிப்பிட்டுள்ள தொழில்களைத் தெரிந்துகொள்ள ஆர்வத்துடன் ஆராய்ச்சி மேற்கொள்வதைத் தெரிந்துகொள்கிறீர்கள் பொதுவாக நீங்கள் முதுநிலை மாணவர்கள் மற்றும் Ph D மாணவர்களைப் பார்க்கும் பொழுது அவர்கள் தனித்துவமானவர் என்ற கருத்தை எப்பொழுதும் உணர்கிறார்கள் இது அவர்கள் வேலை செய்யும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சிறப்பு வல்லுநர்களாக மாற்றும் உண்மை எனவே அவர்கள் பட்டப்படிப்பு முடித்து வேலை தேடும் போது அவர்கள் நிபுணராக இருக்கும் துறையில் பணி அமைய வேண்டும் எனவே பொதுவாக உங்கள் துறையிலிருந்து MS PhD பட்டப்படிப்பைப் பயில்கின்ற மாணவர்கள் மெக்கானிக்ஸ் துறையில் என்ன நிலைகளை பெறுகிறார்கள் மற்றும் எந்த வகையான நிறுவனங்களில் அவர்கள் சேருகின்றனர் பேராசிரியர் கடந்த சில ஆண்டுகளாக இது மிகவும் நல்ல கேள்வி நீங்கள் PhD படிப்பதில் இளங்கலை படிப்பில் பணிகளைப் போல் எதுவும் இல்லை என்பது உங்களுக்குத் தெரியும் ஆமாம் நாங்கள் குறிப்பிட்ட திறன்களைக் கொண்ட மாணவர்களை கையாளுகின்றோம் அந்தத் திறன்களைக் கற்கின்றவர்கள் தொழிற்சாலைகளுக்கு சென்றடையும் வகையில் ஐஐடி அமைக்கிறது நான் வழக்கும் அறிஞர் பட்டம் எங்கள் மாணவர்கள் ஒரு பகுதியை பெரிய மற்றும் அவர்கள் ஏற்கனவே வாங்கிய திறன்களை மீது உருவாக்க தொழில் நிலைகள் செல்ல விழைகிறோம் சிலர் அவர்கள் பெற்றுள்ள திறன்களை நேரடியாகத் தொடர்புபடுத்தாமல் போயிருக்கலாம் என்று கூறலாம் ஆனால் அவர்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு தேவைப்படும் திறமைகளை கொண்டிருப்பார்கள் ஆனால் நீங்கள் மற்ற பக்கத்தில் இருந்து பிரச்சனை பார்த்தால் PhD மாணவர்கள் வேலைகள் எங்கே என தெரியும் இந்தியாவில் மிகப்பெரிய பணியாளராக அகாடமியா உள்ளது நாம் இப்போது 16 ஐஐடிகள் கொண்டுள்ளோம் மேலும் அடுத்த ஆண்டு பல ஐஐடிகள் உருவாக உள்ளன எங்களுக்கு பல NIT கள் உள்ளன இவற்றுக்கிடையில் தனியார் நிறுவனங்களில் உள்ள மக்களைக் விடுத்து மாநில அரசு நிறுவனங்கள் உள்ளன அனைத்தும் நல்ல ஆசிரியர்கள் தேடுகின்றனர் நல்ல சம்பளம் செலுத்தும் நிலைகள் உள்ளன எனவே நமது ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பகுதியினர் இந்த நிலைப்பாட்டிற்கு செல்கிறார்கள் அவர்களில் பலர் ஏற்கனவே ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இங்கு பயிற்சியளிப்பதோடு சிறந்த ஆசிரிய உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஆசிரியர் பணி 4 கில் எதோ ஒரு பணி அல்ல அது நாட்டிற்கு சேவை செய்யும் முதல் பணியாகும் அடுத்த 10 முதல் 15 ஆண்டுகளில் கல்லூரிகளுக்குள் வருவதற்கான இளம் ஆண்கள் மற்றும் பெண்களின் எண்ணிக்கை உலகில் வேறு எந்த நாட்டிற்கும் இல்லாத அளவிற்கு இந்தியா முன்னோடியாக இருக்காது அதுவும் அவர்களுக்கு முன்னால் சவாலாக உள்ளது போன்ற நிறுவனங்களில் இருந்து பட்டம் பெற்றவர்கள் அங்கு பயிற்சி பெற்று சிக்கலை தீர்க்க வேண்டியது அவசியம் ஆகிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி இளைஞர்களிடம் பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியம் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் தேசத்தின் வாக்குறுதி வழங்குவதும் கைகளிலும் உள்ளது நான் PhD செயல்முறை தொடர்புடைய பல்வேறு பிரச்சினைகள் பற்றி பேசியிருக்கிறேன் அது உங்கள் துறை மற்றும் அவர்கள் வேலை மற்றும் மாணவர்கள் வேலை என்று பகுதிகளில் பொருந்தும் நான் மிகவும் இக்கட்டான கேள்வி கேட்கிறேன் இங்கே தங்கியுள்ள ஒரு விஷயத்தில் ஒன்று உங்களுடைய அம்சங்களில் ஒன்று பட்டதாரி மாணவர்களைப் போலவே அவர்கள் தொடர்புகொள்வது எவ்வளவு ஒருவருக்கொருவர் சொல்லும் அவர்கள் ஆலோசகரோடு தொடர்புகொள்வது எவ்வளவு என்பது பற்றி எனக்குத் தெரியும் இந்த சூழலில் நான் உங்கள் அனுபவத்திலும் உங்கள் பார்வையிலும் சொல்கிறேன் எத்தனை முறை மாணவர்கள் தங்கள் ஆலோசகர் அல்லது வழிகாட்டியை சந்திக்க வேண்டும் எப்படி செயல்படுவது என்று தெரியவரும் பேராசிரியர் மகேஷ் வி பஞ்ச்குநுலா ஆரம்பத்தில் கூட்டங்களில் அதிக அதிர்வெண் கொண்டிருப்பதாக நான் சொல்லுவேன் நீங்கள் ஒருவருக்கொருவர் தெரிந்துகொண்டு பின்னர் ஒவ்வொரு ஆலோசகரும் அவர்கள் அடிக்கடி சந்திக்க எவ்வளவு என்று தெரியும் எங்கள் ஆசிரியர்களில் பலர் முழு குழுவினரின் வாராந்தர கூட்டங்களை நடத்திக் கொண்டிருப்பதோடு தனிப்பட்ட மாணவர்களுடன் அடிக்கடி கூட்டங்களை நடத்தக்கூடும் அறிஞருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நம்பிக்கையைப் பெற்ற பின்னர் இந்த அறிஞர் தங்கள் சொந்த சுயாதீன ஆராய்ச்சியைப் பற்றிப் பேசிக்கொண்டு சில வாரங்களுக்குள்ளேயே அடிக்கடி சந்திப்பார் என்று சில ஆசிரிய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் எனவே ஆலோசகர் மற்றும் மாணவர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டது ஆனால் உங்கள் ஆலோசனையுடன் நீங்கள் வரையறுக்கக்கூடியது இதுதான் என்று நான் கருதுகிறேன் இது சம்பந்தப்பட்ட அளவை தீர்மானிப்பது இரண்டு பேர்தான் கூட்டங்கள் வெளிப்படையாகவே அடிக்கடி நிகழ்கின்றன ஆனால் அவை ஆராய்ச்சியின் அடிப்படையில் உற்பத்தி செய்கின்றன எனவே ஆலோசகர் மாணவர் மற்றும் மாணவர் மாணவர் தொடர்புக்கு செல்லுபடியாக ஒரு கடைசி விஷயத்தை நான் கூறுவேன் இப்போது நாங்கள் ஐ டி யில் பி படிப்பு கொண்டது அப்ளிகேஷன் மெக்கானிக்ஸ் துறை ஆகும் எனவே நாம் அனைவரும் மனிதர்களாக உள்ளோம் சர்ச்சை என்பது பெரும்பாலும் மாணவ மாணவர் மோதல்கள் அல்லது ஆலோசகர் மாணவர் மோதல்களாக இருந்தாலும் முரண்பாடுகள் எழுகின்றன என்பதை நாம் காண்கிறோம் நான் தொழில்முறை மனிதர்களாக இருக்க சொல்லுவேன் இந்த கிரகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் உன்னை விரும்புவதை எதிர்பார்க்கவில்லை அதை தொழில் ரீதியாக தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ந்து நண்பர்களாக இருக்கலாம் சில நேரங்களில் வழிகாட்டிகள் மற்றும் மாணவர்களிடம் பிரச்சினைகள் இருப்பதால் ஐ யில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் ஆனால் அந்த மாணவர்களின் பட்டதாரிகளை நன்கு கவனித்துக்கொள்வதற்கான ஒரு தொழில் நுட்பத்தை நாங்கள் கொண்டுள்ளோம் ஆனால் 2000 க்கும் மேற்பட்ட இளநிலை மாணவர்களின் குறைவான பின்னூட்டம் இதைப் போன்ற ஏதாவது ஒன்றை எதிர்கொள்ள வேண்டிய வளாகத்தில் உள்ளது என்று சுட்டிக்காட்ட வேண்டும் எனவே இந்த விஷயங்களை நீங்கள் மனதில் வைத்திருந்தால் ஒரு வழிகாட்டியைத் தேர்ந்தெடுக்க முயற்சிப்பதில் பயப்பட வேண்டாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இங்கே நிறைய விருப்பங்கள் உள்ளன பேராசிரியர் மகேஷ் வி பஞ்சநுலா நான் ஒரு நல்ல மனநிலையுடன் செல்கிறேன் என்று அர்த்தம் எனக்கு நன்றாகவே தெரியும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் அப்படியானால் அப்ளைடு மெக்கானிக்கில் ஆர்வமுள்ள மாணவருக்கு நீங்கள் கொடுக்கும் அறிவுரையின் வார்த்தைகள் என்ன பேராசிரியர் மகேஷ் வி பஞ்சநுலா நீங்கள் வெளிப்படையான மனநிலையுடன் வர வேண்டும் பலதரப்பட்ட வேலை செய்ய தயாராக இருக்க வேண்டும் பிரச்சினைகள் பல செங்குத்து குழிகள் வைக்க முடியாது நான் ஒரு இயந்திர பொறியாளர் மற்றும் நான் யூஜி இயந்திர பொறியியல் கற்றது அனைத்தும் இந்த பிரச்சினையை தீர்க்க போதும் எனவே இன்னும் பல துறைகளுக்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும் சவாரிக்கு வாருங்கள் என்று சொல்லுவேன் ஆராய்ச்சி என்பது உலகில் எவருக்கும் தெரியாத நிலப்பகுதி வழியாக நடைமுறையில் இல்லாத திறந்தவெளி பகுதி வழியாக நடந்து செல்கிறது டிக்கு வெளியில் மாணவர் வெற்றி என்பது நல்லது சொல்லும்போது ஒரு கானபெரென் சின் பிரசுரமாக இருக்கிறதா என்பதை நீங்கள் அறிவீர்கள் நாம் அனைவரும் பார்க்கும் தெளிவான வெற்றிக்கான நடவடிக்கையாகும் அந்த நடவடிக்கைகளை கவனிக்கவும் உங்களைப் புரிந்து கொள்ளவும் உங்களுடைய 10 குழுக்கள் உங்களைச் சுற்றியுள்ள 10 மாணவர்களை உலகில் எங்காவது இருந்து சர்வதேச சேனல்களில் பிரசுரிக்கிறார்கள் உங்களுக்குத் தெரிந்த அந்தப் பிரசுரங்களைப் பாருங்கள் சிறந்த சேனல்களில் பிரசுரிக்க வேண்டும் என விருப்பம் வரும் மேலும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் கிரேட் நன்றி டாக்டர் மகேஷ் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது